வணக்கம் மற்றும் ஆப்டிகல் தகவல்தொடர்புகள் குறித்த MOOC க்கு வரவேற்கிறோம் கடைசி தொகுதியில் ஸ்பெக்ட்ரல் செயல்திறனை எவ்வாறு அதிகரிப்பது என்பது பற்றி நாங்கள் விவாதித்தோம் நாங்கள் விவாதத்தைத் தொடர்வோம் மற்றும் ஸ்பெக்ட்ரல் செயல்திறனை அதிகரிப்பதற்கான கூடுதல் வழியை அறிமுகப்படுத்துவோம் எனவே ஒற்றை கேரியர் மற்றும் உயர் வரிசை பண்பேற்றம் ஆகிய நிறமாலை செயல்திறனை அதிகரிக்கும் ஒரு முறையை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் உங்களிடம் 200 பட்டைகள் கொண்ட ஒரு டி எம் சேனல் இருந்தால் ஒவ்வொரு இசைக்குழுவும் 16 QAM அல்லது 64 QAM ஐப் பயன்படுத்தினால் ஒட்டுமொத்த நிறமாலை செயல்திறனும் அதிகரிக்கும் இங்கே பிடிப்பது என்னவென்றால் முதலில் BPSK நிலைமையைப் பார்ப்போம் பின்னர் இங்கே மற்ற அணுகுமுறைக்கு வருவோம் BPSK உடன் எங்களிடம் உள்ள சின்னங்கள் என்ன எங்களிடம் ஒரு சின்னம் 1 பின்னர் உங்களிடம் 0 என்ற சின்னம் உள்ளது மேலும் இவை இரண்டும் அவற்றின் இயல்பாக்கப்பட்ட சராசரி சக்தி அல்லது சராசரி ஆற்றல் 1 க்கு சமமாக இருக்கும் வகையில் வைக்கப்படுகின்றன எனவே அவை வைக்கப்படுகின்றன ஒரு பகுதி முடிந்தவரை BPSK க்கு 1 சின்னம் மற்றும் 0 சின்னத்தை வேறுபடுத்துவதற்கான வழி என்னவென்றால் சில காரணங்களால் நீங்கள் பெற்ற சமிக்ஞை இந்த செயல்பாட்டின் பிராந்தியத்தில் அல்லது நான் இருக்கும் ஒரு சமிக்ஞை இடத்தின் பகுதியில் இருந்தால் நானும் கியூவும் இருந்தால் இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையிலான தூரத்தைப் பாருங்கள் இந்த நீல புள்ளி அல்லது நீல பெறப்பட்ட சின்னம் 0 ஐ விட இந்த 1 க்கு நெருக்கமாக உள்ளது எனவே இதை நீங்கள் பிட் 1 என அறிவிக்க முடியும் இந்த முழு பிராந்தியமும் பிட் 1 ஆக அறிவிக்கப்படுவதை நீங்கள் காணலாம் ஏனென்றால் சிக்னல் இதற்குள் எங்கும் விழும் இது 0 க்கு சமமாக இருப்பதை விட பகுதி 1 க்கு நெருக்கமாக இருக்கும் மேலும் வெளிப்படையாக இந்த பிராந்தியத்திற்குள் வரும் எதையும் பிட் 0 ஒதுக்கப்படும் ஆனால் சுவாரஸ்யமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பிபிஎஸ்கே டிரான்ஸ்மிஷன் இருப்பதாக உங்களுக்குத் தெரியும் பின்னர் உங்களிடம் சில கட்ட சத்தம் உள்ளது பிபிஎஸ் கே சிக்னலுக்கு கட்ட சத்தம் என்ன செய்யும் என்பது விண்மீன் புள்ளிகளை சுழற்றத் தொடங்குகிறது எனவே பெறப்பட்ட சமிக்ஞை உங்கள் வட்ட சத்தம் எவ்வளவு வலுவானது என்பதைப் பொறுத்து இந்த வட்டத்தில் எங்கும் பொய் சொல்லலாம் அது இந்த வட்டத்தில் எங்கும் பொய் சொல்லலாம் வட்டத்தை முழுவதுமாக மூடிமறைப்பதால் கட்ட சத்தம் பெரியதாக இருக்க வேண்டும் கட்ட சத்தம் மிகப் பெரியதாக இல்லாவிட்டால் அது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேல் மட்டுமே இருக்கும் என்பதை ஒருவர் காணலாம் எனவே இந்த பிரிவில் நீங்கள் பெற்ற சமிக்ஞை எங்கும் பொய் சொல்லலாம் ஆனால் நீங்கள் இங்கே எந்த பிழையும் செய்யவில்லை என்பதை கவனிக்கவும் அதைச் சுற்றி நீங்கள் சில ஏஎஸ்இ சத்தத்தைச் சேர்த்தால் இது உங்களிடம் இருக்கும் நிலைமை ஆகவே பெருக்கிகளிடமிருந்து சில ஏஎஸ்இ சத்தம் உங்களிடம் உள்ளது நாங்கள் பார்க்கும் எல்லாவற்றையும் கொண்ட பெருக்கியின் தொடர்புகளிலிருந்து வருகிறது நீங்கள் பெற்ற சமிக்ஞைகள் இங்கே எங்கும் இருக்கக்கூடும் மேலும் அவை இந்த குறிப்பிட்ட மதிப்பால் எங்கும் சுழற்றப்படலாம் ஆகவே இந்த விண்மீன் தொகுப்பில் நீங்கள் இன்னும் பிழையைச் செய்யவில்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் முதன்மையாக இதற்குக் காரணம் அது நடக்கிறது ஏனெனில் கட்ட சத்தம் இன்னும் நிர்வகிக்கப்படுகிறது கட்ட சத்தம் இங்கே முடிந்துவிட்டது அது இன்னும் நிர்வகிக்கப்படுகிறது ஏனெனில் அது இங்கே ஒரு பகுதியை மட்டுமே உள்ளடக்கியது பெறப்பட்ட சமிக்ஞை மற்ற பகுதிக்குச் செல்ல வேண்டுமானால் அவை சரியாகச் செல்லக்கூடாது எனில் கட்ட சத்தம் மாறுபாடு அல்லது கட்ட சத்தம் ஆர்எம்எஸ் மதிப்பு 90 than ஐ விட அதிகமாகவோ அல்லது 90 ° க்கு சமமாகவோ இருக்க வேண்டும் எனவே இந்த 90 BPSK சமிக்ஞைகளுக்கு நம்மிடம் உள்ள பிழையின் விளிம்பு ஆகும் எனவே BPSK சமிக்ஞைகளுடன் பிழையின் விளிம்பு 90 is மற்றும் இது நீங்கள் பெறப் போகும் அழகான பெரிய விளிம்பு நீங்கள் சமிக்ஞையைப் பெற்றுள்ளீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எனவே பெறப்பட்ட சமிக்ஞை நான் இதை rk எனக் குறிக்கும் புகைப்பட மின்னோட்டமாகும் இது பெறப்பட்ட சமிக்ஞை நீங்கள் உண்மையில் கடத்திய சமிக்ஞையின் கூட்டுத்தொகையாக இருக்கும் இது sk மற்றும் உங்களுக்கு சில சத்தம் உள்ளது யில் நீங்கள் எப்போது பிழையைப் பெறப் போகிறீர்கள் என்று பார்த்தால் பெறப்பட்ட மாதிரிகளை 0 என தவறாகப் பயன்படுத்துவதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும் நீங்கள் 1 ஐ கடத்தும்போது இந்த ஆர் கே 0 ஐ விடக் குறைவாக இருக்கும்போது இருக்கும் காட்சி 0 நிகழும் போது பெறப்பட்ட சமிக்ஞை rk 0 ஆக அறிவிக்கப்படும் என்பதை நீங்கள் காணலாம் இது நீங்கள் தேடும் பிழையாக இருக்கும் இல்லையெனில் இந்த பகுதி சரியாக இருக்கும் வரை நீங்கள் தொகுப்பில் இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிறீர்கள் நீங்கள் பிழை செய்திருக்க மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் அங்கிருந்து இங்கிருந்து செல்லும் போது நீங்கள் ஒரு பிழையைச் செய்திருப்பீர்கள் மேலும் rk 0 க்கும் குறைவாக இருக்கும்போது அந்த பிழை ஏற்படும் நீங்கள் ஒத்திசைவான ரிசீவர் வெளியீட்டைப் பார்த்தால் நீங்கள் பெறப் போகும் புகைப்பட மின்னோட்டத்தை சமிக்ஞை கூறு கொண்டிருக்கும் சரியான சமிக்ஞை கூறு என்னவாக இருக்கும் அது 2PsPLO ஆகும் இந்த விஷயத்தில் Ps அதே மதிப்பாக இருக்கும் எனவே Pr இரண்டிற்கும் 1 பெறப்பட்ட சமிக்ஞை மதிப்பு எதுவாக இருந்தாலும் நாம் 0 ஆக இருப்போம் ஏனெனில் 1 மற்றும் 0 இரண்டிலும் நீங்கள் கடத்துகிறீர்கள் Ps இன் ஒரே சராசரி சக்தியைச் சுமந்து செல்வது அல்லது Ps இன் அதே சக்தியைக் கொண்டு செல்வது ஆகிய இரண்டிற்கும் ஒரு குறிப்பிட்ட அலைவீச்சு சைனூசாய்டல் சமிக்ஞை எனவே பெறப்பட்ட சமிக்ஞை 2PsPLO ஆக இருக்கும் இந்த விஷயத்தில் இது பதிலளிக்கக்கூடிய R 1 க்கு சமம் என்று நான் கருதுகிறேன் பின்னர் உங்களிடம் cos θ உள்ளது அங்கு θ என்பது சமிக்ஞைக்கு இடையிலான கட்ட வேறுபாடு ஆகும் இது சமிக்ஞை புலம் எஸ் டt மற்றும் உள்ளூர் ஆஸிலேட்டர் புலம் 0 கட்டத்தைக் கொண்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் எனவே இந்த கட்ட வேறுபாடு காஸ் θ மற்றும் தெளிவாக இந்த t டி நீங்கள் பிட் கடத்தும்போது θ0 அல்லது θ1 θ0 உடன் ஒத்திருக்க வேண்டும் 0 மற்றும் θ1 நீங்கள் ஒரு பிட் 1 ஐ கடத்தும்போது உங்கள் rk ஐ உருவாக்க இந்த சமிக்ஞையை மாதிரி செய்ய விரும்பினால் ஷாட் இரைச்சல் சொற்கள் இருக்கும் இது 2PsPLO ஆக இருப்பதைக் காணலாம் இப்போது நீங்கள் ஒரு பிட் 1 ஐ கடத்தியுள்ளீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் பிட் trans1 0 ஆக இருக்க வேண்டும் நீங்கள் பிட் 0 ஐ கடத்தும் போது course0 நிச்சயமாக to க்கு சமம் எனவே இது 2PsPLO cos0 1 ஆக இருக்கும் மேலும் இந்த பெறப்பட்ட சிக்னலில் நீங்கள் பெறும் குறுகிய இரைச்சல் மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களிடம் உள்ள சத்தம் பெரும்பாலும் LO ஷாட் சத்தத்தால் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இது LO என்று நாங்கள் கருதுகிறோம் இது சத்தத்தின் மிகப்பெரிய கூறுகளை அளிக்கிறது பின்னர் இந்த சேர்க்கை 0 க்கும் குறைவாக இருந்தால் நீங்கள் பெற்றதை தவறாக நினைத்திருக்கலாம் ஒரு பிட் 0 ஆக சமிக்ஞை செய்யுங்கள் நீங்கள் 1 ஐ கடத்தியிருந்தாலும் பிட் 1 என அறிவிக்கப் போகிறீர்கள் அது பிழையாக இருக்கும் எனவே நீங்கள் இந்த சமன்பாட்டை மறுசீரமைக்கலாம் பின்னர் இந்த 2PsPLO க்குக் கீழே சத்தம் வரும்போது இது நிகழும் நிலை என்று கூறலாம் பின்னர் நீங்கள் ஒருங்கிணைத்து உங்களுக்குத் தெரிந்த கணக்கீட்டைச் செய்து 0 ஐப் பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன என்பதைக் கண்டறியலாம் 1 மற்றும் Q காரணி அடிப்படையில் இதையெல்லாம் வெளிப்படுத்துங்கள் σ0 σ1 ஐப் பார்ப்பதன் மூலம் PSK அமைப்பிற்கான Q காரணி வரையறுக்கப்படலாம் மேலும் I0 I1 க்கு சமமாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் எனவே நீங்கள் 2I1 2σ1 ஐப் பெறுவீர்கள் ஏனென்றால் LO ஷாட் இரைச்சல் வரையறுக்கப்பட்ட வழக்கில் 0 மற்றும் சத்தம் 1 க்கான சத்தம் ஏறக்குறைய சமமாக இருக்கும் மேலும் I0 I1 ஆக இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு பிட் 0 ஐ கடத்தும் போது தற்போதைய போக்கின் கழித்தல் கிடைக்கும் வீச்சு எதிர்மறையாக இருக்கும் எனவே நீங்கள் பெறுவீர்கள் I1 மற்றும் 2 2 இங்கே ரத்துசெய்யப்படும் மற்றும் Q காரணி வெறுமனே I1 becomes1 ஆகிறது இதற்கு மாறாக ஆன் ஆஃப் கீயிங் I1 2σ1 க்கான Q காரணி எனவே BPSK அமைப்புடன் ஒப்பிடும்போது ON OFF கீயிங் 3dB மதிப்புடையது என்பதை நீங்கள் ஏற்கனவே காணலாம் எனவே Q காரணி வசனங்களைப் பார்த்தால் பிட் பிழை வீதத்தை நீங்கள் அறிவீர்கள் Q காரணி அதிகரிக்கும் போது பிட் பிழை விகிதம் குறைகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் முதல் விஷயம் BPSK க்கு மிக அதிக உணர்திறன் கொண்டதாக இருக்கும் பின்னர் நீங்கள் ஒரு உணர்திறனைப் பெறுவீர்கள் இது 3dB ஆனது ஆன் ஆஃப் கீயிங்கிற்காக குறைக்கப்படுகிறது இது ஒரு பிபிஎஸ்கே அமைப்புக்கு மிகவும் நல்லது இந்த பிழையின் நிகழ்தகவுக்கான வெளிப்பாடுகளை நான் பார்க்கப் போவதில்லை அவை மிக முக்கியமானவை அல்ல ஆனால் இந்த வரைபடம் மிகவும் சுவாரஸ்யமானது சரி எனவே BPSK சிறப்பாக செயல்படுவதாகத் தெரிகிறது மற்றும் இந்த வழக்கில் கட்டப் பிழையின் விளிம்பு சுமார் 90 டிகிரி ஆகும் இது மிகவும் சுவாரஸ்யமானது இப்போது நீங்கள் BPSK இலிருந்து செல்கிறீர்கள் 4 PSK க்கு இங்கே செல்கிறீர்கள் விண்மீன் புள்ளிகள் இங்கே அமைந்துள்ளன பின்னர் முடிவு பகுதிகள் இப்போது இந்த புள்ளிகளில் அமைந்திருக்கும் எனவே பெறப்பட்ட சமிக்ஞை இந்த குறிப்பிட்ட பிராந்தியத்திற்குள் இருக்கும் இந்த பிராந்தியத்தில் எங்கும் இருந்தால் அது இந்த பிட் வரிசை என்று அறிவிப்பேன் மறுபுறம் நான் பெற்ற வரிசை இங்கே எங்கும் இருந்தால் இந்த குறிப்பிட்ட பிட் வரிசைக்கு ஒத்ததாக இதை நான் அறிவிப்பேன் இதேபோல் உங்களுக்கு கூடுதல் இரண்டு பகுதிகளும் உள்ளன பிழையான காரணிகளை நீங்கள் இங்கே கணக்கிடலாம் ஆனால் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் கட்ட சத்தம் மட்டுமே இருந்திருந்தால் கட்டத்தின் சத்தம் விளிம்பு இப்போது 900 முதல் 450 ஆக குறைக்கப்பட்டிருக்கும் இது மிகவும் முக்கியமானது எனவே நீங்கள் இப்போது செல்ல முடியாது 900 க்கும் அதிகமானவை எனவே 22 50 இந்த பக்கத்தில் 22 50 இந்த பக்கத்தில் 452 என்றால் என்னவென்று நான் நினைக்கிறேன் தோராயமாக நீங்கள் இங்கே 450 ஐப் பெறப் போகிறீர்கள் நீங்கள் இப்போது உயர் வரிசை பண்பேற்றத்திற்குச் செல்லத் தொடங்கினால் எடுத்துக்காட்டாக 8 ஆரி பி கே பண்பேற்றம் பற்றி பேசினோம் எனவே அதனுடன் தொடர்புடைய முடிவெடுக்கும் பகுதிகள் இன்னும் நெருக்கமான இடைவெளியில் இருக்கும் என்பதை நீங்கள் மிகத் தெளிவாகக் காணலாம் எனவே இது இன்னும் ஒரு முடிவெடுக்கும் பகுதிகள் இருப்பதால் எனவே நீங்கள் அதைப் பெறப் போகிறீர்கள் அது இங்கே முடிந்திருக்க வேண்டும் ஆனால் புள்ளி கவனிக்க வேண்டியது சத்தம் விளிம்பு அல்லது கட்ட சத்தம் விளிம்பு இங்கே மீண்டும் குறையத் தொடங்குகிறது எனவே 45 லிருந்து இப்போது 25 50 ஆக மாற வேண்டும் ஆகவே நீங்கள் அதிக எண்ணிக்கையிலான விண்மீன் புள்ளிகளில் பொதி செய்யத் தொடங்கும் போது குறைந்த கட்ட இரைச்சல் விளிம்பு குறைகிறது இப்போது நீங்கள் என் கட்ட இரைச்சல் விளிம்பு வெறும் 10 ஆக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையில் கட்ட சத்தம் மாறுபாடு மற்றும் பிட் வீதம் மற்றும் வரி அகலத்திற்கும் இடையே ஒரு உறவு இருக்கிறது சரி அதே பிட் வீதத்திற்கு Rb கட்ட சத்தம் மாறுபாடு 2Δν Rb ஆல் வழங்கப்படுகிறது ஆகவே நீங்கள் Rb 100 Gbps ஐப் பார்க்கிறீர்கள் இது என்ன மாறுபாடு அல்லது வரிவரிசை என்ன என்பதைக் கண்டறிய ஒரு பயிற்சியாக இதை விட்டு விடுகிறேன் பிழையின் விளிம்பு 450 மற்றும் பிழையின் விளிம்பு 10 ஆகும் மேலும் 10 கட்ட விளிம்பு அல்லது கட்ட இரைச்சல் மாறுபாட்டிற்கு தேவைப்படும் of வகை மிகவும் இறுக்கமாக இருப்பதையும் அத்தகைய குறைந்த வரி அகலங்களை அடைவதையும் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் மிகவும் விலை உயர்ந்தது எனவே இந்த 10 மாறுபாடு வகைகளை உணர உண்மையில் மிகவும் விலை உயர்ந்த விஷயம் எனவே ஒற்றை கேரியர் அமைப்பிற்கான நிறமாலை செயல்திறனை அதிகரிப்பதற்கான குறைபாடு என்னவென்றால் நீங்கள் அதிக எண்ணிக்கையிலான புள்ளிகளில் பொதி செய்யத் தொடங்கும் போது குறைந்த இரைச்சல் விளிம்பு மற்றும் கணினி விவரக்குறிப்பு ஆகியவை ஒரு கட்ட மாறுபாட்டோடு அதிகரிக்கத் தொடங்குகின்றன இது கட்ட சத்தத்திற்கு நாங்கள் கருதுகிறோம் அல்லது கட்ட சத்தத்திற்கு நாங்கள் விரும்புகிறோம் முக்கிய குறைபாடு நான் தவிர லேசரில் கட்டமைக்கப்பட்டிருப்பதால் மற்ற பெரிய குறைபாடு என்னவென்றால் டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவரை எவ்வாறு ஒத்திசைக்கப் போகிறீர்கள் என்பது பிழையின் விளிம்பு ஒரு டிகிரி மட்டுமே ஆகவே நீங்கள் உயர் வரிசை பண்பேற்றத்திற்குச் செல்லும்போது ஒருவர் கவனிக்க வேண்டிய சிக்கல் இதுதான் ஆனால் இது மக்கள் உயர் வரிசை மாடுலேஷனுக்குச் செல்வதைத் தடுக்கவில்லை மற்றும் 64 QAM வரை ஒரே விஷயம் ரிசீவரின் சிக்கலானது தொடங்குகிறது வியத்தகு முறையில் அதிகரிக்கும் விரைவான அணுகுமுறையாக மற்ற அணுகுமுறைக்குச் செல்வதற்கு முன்பு 8 ஆரி பி கே அமைப்பை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம் எனவே 8 ஆரி பி கே அமைப்பை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை நீங்கள் ஏற்கனவே பார்க்கவில்லை என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது மூன்று கட்ட மாடுலேட்டர்கள் அவற்றை பி எம் 1 பி எம் 2 மற்றும் பி எம் 3 என அடுக்கில் இணைக்கின்றன இது ஒரு சாத்தியமான உணர்தல் நான் இங்கு பேசுகிறேன் மற்றும் பிட்களை இங்கு அனுப்புகிறேன் பி 2 பி 1 மற்றும் பி 0 இது நேரான பைனரி குறியாக்கத்திற்கானது நீங்கள் டி 2 டி 1 மற்றும் டி 0 இல் அனுப்பினால் இது சாம்பல் குறியிடப்பட்ட குறியீடுகளை குறிக்கிறது பின்னர் அந்த வகையான தலைவலி உங்களுடையது 0 முதல் to வரையிலான கட்டங்களை உங்களுக்கு வழங்க முதல் கட்ட மாடுலேட்டரை உள்ளமைக்கிறீர்கள் இதை எப்படி செய்வது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் 0 V மின்னழுத்த சமிக்ஞையை அனுப்புவதன் மூலம் நீங்கள் Vπ இல் அனுப்ப வேண்டிய π கட்ட மாற்றத்தை பெறலாம் இதேபோல் உங்களுக்கு 0 மற்றும் π 2 ஐ வழங்க இந்த கட்ட மாடுலேட்டரை உள்ளமைக்கிறீர்கள் இது உங்களுக்கு 0 மற்றும் π 4 ஐ வழங்குவதோடு ஐ க்யூ விமானத்தில் நான் எந்த வகையான விண்மீன்களைப் பெறப் போகிறேன் என்பதை இப்போது பாருங்கள் இந்த பி 2 0 எனவே b2 0 உடன் நான் இங்கு செல்லப் போகும் மொத்த கட்டங்கள் 0 ஆகும் அவை இரண்டும் 00 ஆக இருக்கும்போது நீங்கள் π 4 பெறுவீர்கள் π 2 நீங்கள் π 2 π 4 பெறுவீர்கள் இந்த கட்டங்களுக்கு பிட் பி 2 1 ஐ நீங்கள் சேர்க்க வேண்டும் எனவே π 0 π π 4 π π 2 மற்றும் π π 2 π 4 ஐப் பெறுங்கள் இந்த புள்ளிகளைக் குறிப்போம் 0 கட்டம் இங்கே செல்கிறது π 4 கட்டம் அங்கு செல்கிறது π 2 இங்கே செல்கிறது அவை அனைத்தும் ஒரே வீச்சு ஒரு வட்டமாக இது மிகவும் அழகாகத் தெரியவில்லை என்றாலும் நான் எல்லாவற்றையும் ஒரு வட்டத்தில் வைக்கிறேன் என்று நீங்கள் கருத வேண்டும் π 2 π 4 இதுதான் எனவே நீங்கள் இதைப் பெறப் போகும் பிட்கள் என்ன 00 க்கு இது 01 க்கு இது 10 க்கு இது 11 க்கு அடுத்து என்னிடம் என்ன இருக்கிறது எல்லாவற்றையும் a என்ற மதிப்பால் மொழிபெயர்க்க வேண்டும் அல்லது எல்லாவற்றையும் ஒரு மதிப்பால் சுழற்ற வேண்டும் π எனவே 0 இந்த குறியீடாக மாறுகிறது இது இங்கே செல்கிறது இது இங்கே செல்கிறது இது இந்த பக்கத்திற்கு செல்கிறது நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் இப்போது முடிக்க முடியும் நீங்கள் இங்கே ஒரு வட்டத்தை முடிக்கலாம் மற்றும் அவர்கள் அனைவரும் ஒரு வட்டத்தில் படுத்துக் கொள்ள வேண்டும் என்பதைப் பார்க்கவும் துரதிர்ஷ்டவசமாக இது ஒரு நல்ல வட்டம் அல்ல ஆனால் நீங்கள் பெறப் போகும் பிட்கள் 00 ஆகும் இது 10 ஆக இருங்கள் இது மூன்று பிட்கள் சரியானது ஏனென்றால் உங்களிடம் வேலை செய்ய உண்மையில் மூன்று பிட்கள் உள்ளன எனவே உங்களிடம் 000 உள்ளது எனவே இவை இரண்டும் பி 2 பி 1 மற்றும் பி 0 உங்களிடம் 0 உள்ளன இது பி 2 01 010 011 பின்னர் நீங்கள் 100 பெறுவீர்கள் 101110 மற்றும் 111 எனவே நீங்கள் எட்டு வரிசை அமைப்பை எவ்வாறு உருவாக்குகிறீர்கள் இப்போது 16 நட்சத்திர QAM ஐ உருவாக்க நீங்கள் செய்ய வேண்டியது 8 ஆரி பி கே அமைப்பை இங்கே எடுத்துச் செல்லுங்கள் பின்னர் நீங்கள் பி 3 வழங்கும் இந்த 8 ஆரி பி b2 மற்றும் b1 இந்த தீவிரத்தன்மை மாடுலேட்டருக்கு நீங்கள் b0 ஐ வழங்குகிறீர்கள் b0 மிகக் குறைவான குறிப்பிடத்தக்க பிட் ஆகும் எனவே நீங்கள் மிகக் குறைவான குறிப்பிடத்தக்க பிட்டை வழங்குகிறீர்கள் நீங்கள் அடிப்படையில் உருவாக்குவது ஒரு 8 ஆரி பி கே ஆகும் அதற்கேற்ப நான் பி 3 பி 2 மற்றும் பி 1 மற்றும் அதே 8 ஆரி பிஎஸ்கே ஆகியவற்றால் வரையறுக்கப்பட்டுள்ளேன் ஆனால் இந்த முறை வெவ்வேறு வீச்சுடன் உள்ளது அது எந்த புள்ளியாக இருக்கும் இங்கே இவை அனைத்தும் b0 0 உடன் உள்ளன மேலும் இங்குள்ள புள்ளிகள் b0 1 உடன் b3 b2 மற்றும் b1 ஆக இருக்கும் எனவே இது b0 0 உடன் இருக்கும் எனவே b0 0 உடன் வெளிப்புற வட்டம் b0 1 உடன் இருக்கும் மேலும் நீங்கள் முடியும் IQ மாடுலேட்டர் உட்பட 16 QAM கூடுதல் வகை தலைமுறையை உருவாக்குவது இங்குள்ள எங்கள் தொகுதிக்கு முக்கியமல்ல எனவே நாங்கள் அதைப் பற்றி விவாதிக்கப் போவதில்லை ஸ்பெக்ட்ரம் செயல்திறனைப் பொறுத்தவரை கணினி செயல்திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு வழியைப் பார்த்த நாம் இப்போது கூடுதல் அல்லது வேறுபட்ட அணுகுமுறையைப் பார்ப்போம் இந்த அணுகுமுறை மல்டி கேரியர் மாடுலேட்டர் அணுகுமுறை என அழைக்கப்படுகிறது அல்லது முந்தைய சூழ்நிலையில் இது துணைக் கேரியர் என்றும் அழைக்கப்படுகிறது மல்டிபிளெக்சிங் அணுகுமுறை இந்த இரண்டும் சரியாக இல்லை ஆனால் எங்கள் நோக்கங்கள் அவை கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக கருதப்படலாம் மல்டி கேரியர் மாடுலேஷனுடன் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் எனக்கு சில சின்னங்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் இந்த சின்னங்களை X0 X1 X2 Xn 1 என அழைப்போம் எனவே இந்த என் சின்னங்கள் உள்ளன இவை அனைத்தும் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் உங்களிடம் உள்ள சிக்கலான சின்னங்கள் BPSK பண்பேற்றம் பின்னர் X0 உண்மையானதாக இருக்கும் ஏனெனில் அது to 1 ஆகும் ஆனால் நீங்கள் ஒரு QPSK ஐப் பார்க்கிறீர்கள் என்றால் X0 X1 X2 இவற்றில் ஏதேனும் 1 j இலிருந்து வரலாம் எங்களிடம் 1 j உள்ளது நீங்கள் உங்களிடம் 1 j இருக்கும்போது 1 j வேண்டும் எனவே இது இந்த X0 X1 X2 இல் ஏதேனும் ஒரு வழியாக இருக்கலாம் Xn 1 QPSK பண்பேற்றத்திற்கு இவற்றில் ஏதேனும் இருக்கலாம் மற்றும் கூடுதல் பண்பேற்றத்திற்கு அவை சிக்கலானவையாக இருக்கலாம் எண்கள் நாம் என்ன செய்வது என்பது ஒரு குறிப்பிட்ட பிட் காலகட்டத்தில் குறியீட்டு காலத்தை விட அதிகமாக உள்ளது எனவே 0 க்கு T என்று சொல்வோம் இந்த சின்னங்கள் ஒவ்வொன்றையும் மாடுலேட்டரின் வங்கியுடன் பெருக்கலாம் எனவே நான் இந்த X0ej2πf0t X1ej2πf1t ஐ எடுத்துக் கொண்டால் பின்னர் உங்களிடம் X2 ej2πf2t மற்றும் எனவே kth நேரத்தில் உங்களிடம் Xkej2πfkt உள்ளது இறுதியாக நீங்கள் கடைசியாக Xn 1 ej2πfn 1 ஆக இருக்கிறீர்கள் இந்த அதிர்வெண் கூறுகள் f0 f1 f2 அனைத்தும் சமமாக இடைவெளியில் உள்ளன எனவே இது f0 இது f1 அவற்றுக்கிடையேயான இடைவெளி இந்த f0 இன் துணை கேரியர் என அழைக்கப்படுகிறது f1 அனைத்தும் துணைக் கேரியர்கள் என அழைக்கப்படுகின்றன கடைசியாக fn 1 எனவே தெளிவாக kth துணைக் கேரியர் அதிர்வெண் f0 k∆f ஆல் வழங்கப்படுகிறது k 0 இலிருந்து N 1 வரை செல்லும் இப்போது நீங்கள் இந்த சமிக்ஞைகள் அனைத்தையும் அவற்றின் மாடுலேட்டர்களின் வங்கியுடன் பெருக்கிக் கொண்டிருப்பது என்னவென்றால் அவற்றில் சில அல்லது அனைத்தையும் நீங்கள் தொகுத்து அதன் விளைவாக வரும் சமிக்ஞையை x என அழைத்தால் என்ன செய்ய வேண்டும் எனவே x என்பது a என அழைக்கப்படுகிறது மல்டி கேரியர் சிக்னல் மற்றும் சுருக்கமாக இதை k0N 1Xkej2πfkt என எழுதலாம் இப்போது நான் இந்த x ஐ எவ்வாறு பெறப் போகிறேன் என்று நீங்கள் கேள்வி எழுப்பலாம் எனவே இதற்குப் பிறகு நீங்கள் ரிசீவர் பக்கத்திற்கு அனுப்பினீர்கள் எனவே நான் இந்த Xk ஐ எவ்வாறு பெறுவது என்று நீங்கள் கூறலாம் நீங்கள் ஒரு காரியத்தைச் செய்யலாம் இந்த 1T0Tx e j2πf1t இங்கு fl என்பது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஒருங்கிணைத்துள்ள அதிர்வெண் கூறுகளில் ஒன்றாகும் மேலும் அதை 1T0Tej2πf0tej2π ∆ft ஆக்குவதன் மூலம் சராசரியாக இருக்கும் எனவே இந்த வழக்கு l க்கு சமமாக இருந்தால் இது 1 க்கு சமமாக இருக்கும் இந்த ej2πf0t f0 உடன் பொதுவாக 0 க்கு சமமாக எடுக்கப்படுகிறது பின்னர் உங்களுக்கு t t T 1 மற்றும் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் இந்த ஒருங்கிணைப்பைச் செய்தபின் இங்கு செல்லுங்கள் தரவு சின்னம் XL இது நடக்க நிச்சயமாக நீங்கள் k l ஐ மட்டுமே கொண்டிருக்க வேண்டும் K ≠ l போது இது 0 0 க்குச் செல்ல வேண்டும் மேலும் இந்த ej2πfkt என்ற அடிப்படை சமிக்ஞையின் ஆர்த்தோகனலாக நீங்கள் பார்க்கும்போது அது நடக்கும் நீங்கள் இந்த ∫ej2π ∆ft ஐ எடுத்துக் கொண்டால் நீங்கள் ∆ f 1 T ஐ எடுத்துக் கொண்டால் பின்னர் kl ≠ 0 ஐக் கருத்தில் கொள்ளுங்கள் மாறாக அது m க்கு சமம் அங்கு m என்பது சில முழு எண் பின்னர் இது சைனூசாய்டல் சிக்னலின் சில ஒருங்கிணைப்பாக இருங்கள் இது ஒரு காலத்திற்குள் m சுழற்சிகளைக் கொண்டுள்ளது ஒரு காலத்திற்குள் m சுழற்சிகளைக் கொண்ட ஒரு சைனூசாய்டல் சமிக்ஞை பூஜ்ஜியத்துடன் ஒன்றிணைந்துவிடும் k ≠ l போது இந்த முடிவு 0 க்கு சமமாக இருக்கும் எனவே x என்றால் என்ன இருப்பினும் இது நாம் பேசுவது போல் எளிதல்ல எனவே நாம் x க்குச் சென்று x k 0N 1Xkej2πfkt ஐ நினைவுபடுத்துகிறோம் fk என்றால் என்ன என்று எனக்குத் தெரியுமா fk இப்போது k∆f ஆல் வழங்கப்படுகிறது ஆனால் f 1 T எனவே இதை x k 0N 1Xkej2πkt T என மீண்டும் எழுத முடியும் எனவே இது உங்களிடம் உள்ள மல்டிகாரியர் சிக்னல் இப்போது இந்த தொடர்ச்சியான சமிக்ஞை x ஐ எடுப்பதற்கு பதிலாக ஒரு காரியத்தைச் செய்யுங்கள் இதை நீங்கள் மாதிரி செய்கிறீர்கள் nT களால் வழங்கப்பட்ட n வது மாதிரி நேரத்தில் இதை மாதிரி செய்கிறீர்கள் மேலும் இந்த மாதிரி நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் Ts என குறியீட்டு காலம் T n எனவே நீங்கள் உங்கள் குறியீட்டு நேரத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் அதை n சம பாகங்களாக உடைக்கும்போது அவற்றை n சம பாகங்களாக உடைக்கும்போது நீங்கள் Ts இடைவெளி மாதிரிகளை உருவாக்குகிறீர்கள் மேலும் அங்கு x என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே மாதிரி சமிக்ஞைகள் x இது x nT கள் ஆல் வழங்கப்படுகிறது மற்றும் மேலும் குறியீட்டு எழுத்தில் x k 0N 1Xkej2πkn N என சுருக்கப்படுகிறது உங்கள் டி பி உங்களுக்குத் தெரிந்தால் இந்த வெளிப்பாடு என்ன என்பது உங்களுக்கு நன்றாகத் தெரியும் இந்த வெளிப்பாடு Xk வரிசையின் IDFT ஐத் தவிர வேறில்லை IDFT ஐ IFFT யைப் பயன்படுத்தி கணக்கீட்டு ரீதியாக செயல்படுத்த முடியும் எனவே நீங்கள் பரிமாற்றத்திலிருந்து பெறுநருக்கு அனுப்பும் நேர மாதிரிகள் என நீங்கள் பெறுவது வெறுமனே வரிசையின் IFFT ஆகும் இந்த மாதிரிகள் ஃபைபர் வழியாகச் செல்லும்போது ஃபைபர் உந்துவிசை பொறுப்பான மாதிரிகள் x சமிக்ஞைகள் நீங்கள் பெறுவது வெளியீடுகள் வரிசை y மற்றும் இந்த y க்கு நீங்கள் இப்போது FFT செயல்பாட்டைப் பயன்படுத்தினால் எல்லாம் போய்விட்டது என்று கருதினால் அடுத்த தொகுதியில் அந்த தொகுதி என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம் ஆனால் எல்லாம் இருந்தால் வேறு சரியாகச் செல்கிறது பின்னர் எஃப்எஃப்டியை எடுத்த பிறகு நீங்கள் தரவு வரிசையை எக்ஸ் கே பிரித்தெடுக்க முடியும் எனவே டிரான்ஸ்மிட்டரில் நீங்கள் சின்னங்களுடன் தொடங்கி பின்னர் உங்களுக்குத் தெரியும் நீங்கள் எக்ஸ்என் எக்ஸ் 1 சின்னங்களுடன் எக்ஸ்என் 1 நீங்கள் Xn 1 வரை X0 X1 ஐப் பெறும் X0 X1 ஐப் பெறும் இணை மாற்றிக்கு சீரியல் அல்லது இணை மாற்றிக்கு சீரியலைப் பயன்படுத்தி அவற்றை ஒரு இணை வடிவமாக மாற்றுகிறீர்கள் எனவே இதை நீங்கள் இணைக்கலாம் அல்லது இதன் IFFT ஐ எடுக்கலாம் தொடர்ச்சியான அலைவடிவம் அல்லது தோராயமான தொடர்ச்சியான அலைவடிவத்தைப் பெறுவதற்கு டிஜிட்டல் முதல் அனலாக் மாற்றி வரை ஒரு DAC மூலம் அதை எடுத்து பின்னர் அதை சில டொமைன் மூலம் பெருக்கி அதை ஆர்எஃப் டொமைனுக்கு மாற்றவும் மேலும் அதைப் பயன்படுத்தி மேலும் மாற்றவும் ஆப்டிகல் டொமைனுக்கு ஒரு MZM இயங்குகிறது அதில் MZM க்கு நாம் லேசர் டையோடு கொடுக்கப் போகிறோம் பின்னர் அதை ஃபைபர் வழியாக அனுப்புவோம் எனவே சீரியல் மாற்றத்திற்கு இணையாக அழைக்கப்படும் தொகுதி இருக்க வேண்டும் இது நீங்கள் எவ்வாறு செயல்படுத்துகிறீர்கள் என்பதைப் பொறுத்து DAC க்குப் பிறகு அல்லது DAC க்கு முன் வரலாம் ஆனால் ரிசீவர் பக்கத்தில் உங்களிடம் இருப்பது உங்களுக்குத் தெரியும் வரிசையில் வரும் சமிக்ஞைகள் அவை y y மாதிரிகள் x உடன் h h இது x ஐ உந்துவிசை பதிலுடன் h உடன் குறிக்கும் அவற்றை மீண்டும் ஒரு இணை மாற்றிக்கு ஒரு சீரியல் வழியாக வைக்கவும் எனவே இணையான கூறுகளை பிரித்தெடுக்கவும் வரிசையின் FFT ஐ எடுத்துக் கொள்ளவும் பின்னர் மீண்டும் இந்த FFT ஐ ஒரு சீரியலாக மாற்றவும் FFT க்குப் பிறகு இதை ஒரு சீரியலாக மாற்றுகிறீர்கள் தரவு சின்னங்கள் எக்ஸ் 0 எக்ஸ் 1 எக்ஸ்என் 1 வரை எல்லா வழிகளிலும் உள்ளன இது நிச்சயமாக உலகில் எல்லாம் சரியாகிவிட்டது என்று கருதுகிறது இதனால் சத்தம் இல்லை ஆஃப்செட் இல்லை கட்ட பிழை இல்லை அந்த விளைவுகள் அனைத்தையும் அடுத்த தொகுதியில் காண்போம் ஆனால் எல்லாவற்றையும் சரியாகச் செய்தால் இந்த அமைப்பு உங்கள் பரிமாற்றப்பட்ட சின்னங்களை ரிசீவர் பக்கத்தில் இனப்பெருக்கம் செய்ய முடியும் வெறுமனே அடிப்படை தொகுப்புகளின் ஆர்த்தோகோனலிட்டியை சுரண்டுவதன் மூலம் அவை ej2лfkt கொசைன் சிக்கலான சைனாய்டுகள் அடிப்படை செயல்பாடுகள் மற்றும் இந்த அமைப்பு ஆர்த்தோகனல் அதிர்வெண் பிரிவு மல்டிபிளெக்சிங் அல்லது OFDM என அழைக்கப்படுகிறது OFDM என்பது மல்டிகேரியர் பண்பேற்றத்தின் சிறப்பு வழக்கு மற்றும் ஆப்டிகல் தகவல்தொடர்புகளுக்கு OFDM இன் நன்மை என்னவென்றால் இது ஃபைபரில் உள்ள வண்ண பரவலை எதிர்த்துப் போராட முடியும் எனவே இது எளிதில் முடியும் ஆர்த்தோகனல் அதிர்வெண் பிரிவு மல்டிபிளெக்ஸில் சிதறலுக்கு ஈடுசெய்ய முடியும் குறைபாடு என்னவென்றால் கட்ட சத்தம் இங்கே இன்னும் முக்கியமானதாக இருக்க வேண்டும் மற்றும் எஞ்சிய கட்ட பிழை அல்லது அதிர்வெண் ஆஃப்செட் பிழை தீங்கு விளைவிக்கும் ஆனால் வயர்லெஸ் மற்றும் OFDM க்கான RF பக்கத்தில் மக்கள் செய்த நிறைய வேலைகளுக்கு நன்றி ஒருவர் செய்யலாம் கட்ட ஆஃப்செட்டுகள் கட்ட பிழைகள் அதிர்வெண் ஆஃப்செட்டுகள் அதிர்வெண் பிழைகள் மற்றும் OFDM அமைப்பு கடந்து செல்லும் வேறு ஏதேனும் குறைபாடுகள் போன்ற சிக்கல்களைத் தணிக்க அங்கு உருவாக்கப்பட்டுள்ள பல வழிமுறைகளைப் பயன்படுத்துங்கள் OFDM அமைப்பின் கூடுதல் நன்மை என்னவென்றால் அவை சராசரி சக்தி விகிதத்திற்கு உயர்ந்த உச்சம் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் ஆப்டிகல் பெருக்கிகள் நீங்கள் இசைக்குழு நிறைவுற்ற சக்தியைக் கொண்டிருக்கும்போது எர்பியம் டோப் செய்யப்பட்ட பெருக்கிகள் வித்தியாசமாக பதிலளிப்பதை நான் அறிவேன் கொஞ்சம் சிக்கலாக இருங்கள் இந்த பிஏபிஆரைத் தவிர்ப்பதற்கான நுட்பங்கள் உள்ளன அல்லது குறைந்தபட்சம் இந்த பிஏபிஆரைக் குறைக்கின்றன மேலும் அந்த நுட்பங்களைப் பற்றி மிகச் சுருக்கமாகப் பேசுவேன் அடுத்த தொகுதியில் இதைக் குறிப்பிடப் போகிறேன் எனவே அடுத்த தொகுதி நாம் திரும்பி வந்து OFDM இல் இந்த விவாதத்தை முடிப்போம் OFDM இன் மற்றொரு மிக முக்கியமான அம்சத்தை சுழற்சி முன்னொட்டு என்று நாங்கள் அறிமுகப்படுத்தவில்லை நாங்கள் அதை அறிமுகப்படுத்துவோம் OFDM இன் விவாதத்தை முடித்துவிட்டு மேலும் ஆப்டிகல் மேலும் குறைபாடுகளை எடுத்துக்கொள்வோம் சமிக்ஞைகள் பரப்பியவுடன் ஃபைபர் உங்கள் சிக்னல்களுக்கு உற்பத்தி செய்ய முடியும்